கடைசி வகுப்பில் நாங்கள் ASM விளக்கப்படத்தைப் பார்த்தோம் மற்றும் ஒரு சிக்கல் அறிக்கையை வழங்கினோம் அந்த குறிப்பிட்ட சிக்கல் அறிக்கைக்கு ASM விளக்கப்படத்தை எவ்வாறு பெறலாம் என்பதைப் பார்த்தோம் இரண்டு உள்ளீடுகளை ஒரு எடுத்துக்காட்டுக்கு பெற்றுள்ள விற்பனை இயந்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் வரிசை கண்டறிதல் உதாரணத்தையும் பார்த்தோம் சரி எனவே இன்றைய வகுப்பில் ஏஎஸ்எம் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி சுற்று உணர்தலைப் பார்ப்போம் அதன் பிறகு ஒரு டிகோடர் அல்லது அடிப்படையிலான ஒருங்கிணைந்த சுற்று சுற்று உணர்தல் செயல்முறையைப் பார்ப்போம் இறுதியாக நாம் மாநிலக் குறைப்புக்குச் செல்வோம் வரிசை நீக்குதல் முறை எனப்படும் ஒரு முறையைப் பார்ப்போம் சரி எனவே ஏஎஸ்எம் விளக்கப்படம் அடிப்படையிலான சுற்று உணர்தலுக்காக முந்தைய வகுப்பில் நாங்கள் எடுத்துக்கொண்ட சிக்கல் நாங்கள் அதைத் தொடர்கிறோம் எனவே விற்பனை இயந்திரம் பிரச்சினை அங்கு 5 மற்றும் ரூபாய் 10 நாணயம் மட்டுமே டெபாசிட் செய்ய முடியும் மற்றும் தயாரிப்பு விலை ரூபாய் 15 ஒரு நாணயம் உணர்திறன் பொறிமுறை உள்ளது அங்கு சென்சார் நான் 0 ஆக இருந்தால் அதாவது எந்த நாணயமும் டெபாசிட் செய்யப்படவில்லை ஒரு நாணயம் டெபாசிட் செய்யப்படும்போதெல்லாம் அது 1 ஆகிறது மற்றொரு சென்சார் உள்ளது நாணயம் டெபாசிட் செய்யும்போது அது 0 ஆக இருந்தால் அது ரூபாய் 5 ஆகும் அது 1 என்றால் 10 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் வெளியீடு எக்ஸ் மற்றும் ஒய் எக்ஸ் இரண்டு தயாரிப்புகள் வழங்கப்படுவதற்கு எக்ஸ் சமமாக இருக்கும்போது உற்பத்தியை வழங்குகிறது இல்லையெனில் எக்ஸ் 0 ஆக உள்ளது மற்றும் Y 1 க்கு சமம் 5 ரூபாய் திருப்பித் தரப்படுகிறது ஏனெனில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அது 20 ரூபாய்க்குச் செல்கிறது அதாவது விற்பனை இயந்திரத்தில் டெபாசிட் செய்யப்பட்ட மொத்த பணம் 10 ரூபாய் பின்னர் 10 அல்லது 5 ரூபாய் ரூபாய் 5 பின்னர் ரூபாய் 10 சரி வரிசை எதுவாக இருந்தாலும் ஒரு ரூபாய் 5 நாணயம் வாடிக்கையாளருக்குத் திருப்பித் தரப்படுகிறது எனவே இதுதான் நாங்கள் பணிபுரிந்த சிக்கல் அறிக்கை இந்த மாநில இயந்திர வரைபடத்திற்கு வந்தோம் பகுதி பகுப்பாய்வு ஒவ்வொரு மாநிலமும் நாங்கள் செய்தோம் இது மாநில இயந்திர வரைபடம் சரி எனவே இது வரை முந்தைய வகுப்பில் நாங்கள் செய்திருந்தோம் இப்போது இந்த குறிப்பிட்ட சுற்றுவட்டத்தை செயல்படுத்த நாம் முதலில் ஒரு மாநில வேலையைச் செய்ய வேண்டும் எனவே மாநிலங்கள் a b மற்றும் c என வரையறுக்கப்பட்டன நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் எனவே நாங்கள் அதை கருதுகிறோம் எங்களுக்கு தெரியும் 3 மாநிலங்கள் என்றால் 2 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் தேவைப்படும் எனவே 2 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் அதற்கு பி மற்றும் ஏ என்று பெயரிடுகிறோம் மூலதன பி மற்றும் மூலதனம் A மற்றும் தொடர்புடைய மாநிலங்கள் a க்கு 0 0 b க்கு இது 0 1 மற்றும் c க்கு இது 1 0 ஆகும் எனவே அடுத்த முக்கியமான பணி ASM விளக்கப்படத்திலிருந்து மாநில அட்டவணைக்கு நகர்த்துவது சரி எனவே நாம் எதைப் பார்ப்போம் அந்த பகுதியில் சரி எனவே வரையறுக்கப்பட்ட ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எனவே பி எனவே அது 0 0 ஆக இருக்கும்போது அது சரி எனவே உள்ளீட்டு தளத்தில் 4 சாத்தியங்கள் உள்ளன என்று கூறுங்கள் IJ 0 0 0 1 1 0 மற்றும் 1 1 எனவே நிச்சயமாக நான் 0 க்கு சமம் பின்னர் J 0 1 அது உங்களுக்குத் தெரியும் எந்த நாணயமும் டெபாசிட் செய்யப்படாததால் பரவாயில்லை எனவே 0 குறுக்கு வழி அதை இங்கே வரையறுத்துள்ளோம் இங்கே இந்த வழக்குகள் ஒவ்வொன்றும் அடுத்த நிலை என்ன எனவே நான் 0 க்கு சமமாக இருப்பதால் அடுத்த நிலை 0 என்பது 0 மட்டுமே எனவே நீங்கள் இங்கே 0 0 0 மற்றும் 0 எனக் காண்கிறீர்கள் இது நன்றாக இருக்கிறதா அது 0 0 தற்போதைய நிலை என்றால் நான் 1 க்கு சமம் அதாவது நாணயம் சரியாக டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் ஜே 0 க்கு சமம் அதாவது ரூபாய் 5 எனவே இது மாநிலத்திற்கு செல்கிறது மாநில b என்பது 0 1 ரூபாய் 5 திரட்டப்பட்டதாக வரையறுக்கப்படுகிறது எனவே அது உங்கள் 0 1 மற்றும் 0 0 ஆகும் பின்னர் உள்ளீடு 1 1 அதாவது 10 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது எனவே ஏஎஸ்எம் விளக்கப்படத்தில் அது சரியான நிலைக்குச் செல்வதைக் காணலாம் எனவே இது 1 0 க்கு போகிறது அது நன்றாக இருக்கிறதா எனவே ASM விளக்கப்படத்திலிருந்து தற்போதைய நிலையிலிருந்து I மற்றும் J உள்ளீடு என்ன கலவையாகும் என்பதைக் கண்டுபிடிக்கலாம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அடுத்த நிலைக்குச் செல்கிறோம் இது தெளிவான சரியானதா எனவே இது மாநில அட்டவணை மேப்பிங்கிற்கான ASM விளக்கப்படமாகும் அது முடிந்ததும் மீதமுள்ள விஷயம் தொடர்ச்சியான தர்க்க வடிவமைப்பு சுற்றுக்கு நாங்கள் செய்ததைப் போலவே எனவே அடுத்தது 0 1 0 1 என்பது உங்கள் மாநில ஆ ஆகும் இதுதான் நீங்கள் மாநில உரிமையை ஒதுக்கியுள்ளீர்கள் எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளும் நான் 0 க்கு சமம் எனவே இது மாநில 0 1 இல் மட்டுமே இருக்கும் சிறிய பி மட்டும் சரியானது அது 1 0 ஆக இருக்கும்போது 5 ரூபாய் மற்றும் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது ரூபாய் 5 மற்றும் ரூபாய் 5 இது ரூபாய் 10 மாநிலத்திற்குச் செல்லும் அது சி 0 1 ஆகும் ஏஎஸ்எம் விளக்கப்படத்திலிருந்து இங்கே என்னவென்று நீங்கள் காணலாம் அந்த பாதை மாநிலத்திற்கு வலதுபுறம் செல்கிறது மற்றும் 0 1 இலிருந்து இருந்தால் 1 1 பெறுவது அதாவது 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் எனவே நாம் திரும்பிச் சென்றால் ASM விளக்கப்படத்தில் இது மாநில b சரியானது என்பதைக் காணலாம் எனவே இது 1 மற்றும் இது 1 சரியானது அது என்ன செய்யும் இது ஒரு பொருளை வழங்குகிறது எக்ஸ் 1 க்கு சமம் அது ஒரு உரிமையைக் கூறுகிறது எனவே நாம் எழுதலாம் அது 0 1 ஆக இருக்கும்போது நாம் எழுதலாம் அது 1 1 ஆக இருக்கும் அது 0 1 மன்னிக்கவும் 0 0 என்று கூறுகிறது அடுத்து அது 1 0 என்றால் மாநில சி சரி 0 0 இது மாநில c இல் மட்டுமே இருக்கும் 1 0 அது போகிறது 5 ரூபாய் பெறப்பட்டுள்ளது எனவே இது ஒரு பொருளைக் கூறப் போகிறது மற்றும் தயாரிப்பை மட்டுமே வழங்குகிறது 1 1 அதாவது 10 ரூபாய் மற்றும் மற்றொரு ரூபாய் 10 பெறப்பட்டுள்ளது இது ஒரு மாநிலத்தை கூறப்போகிறது ஆரம்ப நிலை a ASM விளக்கப்படத்தில் மற்றும் உற்பத்தியை வழங்குவதையும் வழங்குவதையும் நீங்கள் பார்த்துள்ளீர்கள் ஒரு ரூபாய் 5 நாணயத்தையும் திருப்பித் தருகிறீர்கள் நன்றாக இருக்கிறதா எனவே இதை நாம் ASM விளக்கப்படத்திலிருந்து மாநில அட்டவணைக்கு வரைபடமாக்கலாம் அது முடிந்ததும் மீதமுள்ள விஷயம் என்னவென்றால் முந்தைய வகுப்புகளில் தொடர்ச்சியான தர்க்க வடிவமைப்பு சுற்றுக்கு நாங்கள் செய்ததைப் போலவே எனவே பெரும்பாலும் நாங்கள் ஜே ஃபிளிப் ஃப்ளாப்பைப் பயன்படுத்தினோம் எனவே ஒரு மாற்றத்திற்கு டி ஃபிளிப் ஃப்ளாப்பைப் பயன்படுத்துவோம் அதற்கு வேறு சில முக்கியத்துவங்களும் உள்ளன பின்னர் பார்ப்போம் எனவே நீங்கள் டி ஃபிளிப் ஃப்ளாப்பைப் பயன்படுத்தினால் உற்சாக அட்டவணை மிகவும் எளிமையானது வெளியீட்டிற்குச் செல்லும் ஃபிளிப் ஃப்ளாப்பின் உள்ளீட்டில் எது இருந்தாலும் எனவே அடுத்த நிலை எதுவாக இருந்தாலும் அது ஃபிளிப் ஃப்ளாப்பின் உள்ளீட்டு மதிப்பாக இருக்கும் ஆமாம் தானே எனவே உள்ளீட்டு மதிப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கு பார்ப்பது மன்னிக்கவும் அடுத்த மாநில மதிப்புகள் எனவே அவை DB மதிப்புகள் சரியானவை இதேபோல் ஒரு பிளஸ் 1 இன் அடுத்த மாநில மதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை DA க்கான மதிப்புகள் அது நன்றாக இருக்கிறதா எனவே அதனுடன் அடுத்த படி என்னவாக இருக்கும் வடிவமைப்பு சமன்பாடுகளைப் பெற எனவே இந்த உள்ளீட்டு சமன்பாடுகள் சரி எனவே இந்த உள்ளீடுகளுடன் இந்த வழியில் 0 0 0 1 0 0 1 0 1 1 0 0 இது டி எனவே 0 0 0 1 சரி 0 0 1 0 பின்னர் 1 1 மற்றும் 0 0 என்று நீங்கள் காணலாம் பின்னர் மீதமுள்ளவை சரியில்லை மீதமுள்ளவர்கள் பரவாயில்லை ஏனெனில் 1 1 நன்றாக இல்லை எனவே மீதமுள்ளவர்கள் கவலைப்படவில்லை நல்லது எனவே நீங்கள் குழுக்களை அமைத்தால் எனவே இவை நீங்கள் காணக்கூடிய 2 குழுக்கள் மற்றும் இது மற்றொரு குழு எனவே இந்த சமன்பாட்டைப் பெறும் 4 மாறிகள் இவை இதேபோல் மற்ற விஷயத்தில் அது சரியா எனவே இது ஒரு குழு டி 4 உறுப்பினர்களின் குழு மற்றும் இது மற்றொரு குழுவாகும் I J bar B bar Bn bar ஒரு பட்டி இதேபோல் மீதமுள்ள நிகழ்வுகளுக்கு இந்த பகுதி உங்களுக்கு நன்றாகத் தெரியும் ஆமாம் தானே எனவே இது ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளீடுகளுக்கான சமன்பாடு An I An' DA I' An' பின்னர் இந்த வெளியீடுகள் சரியானவை என்று அழைக்கப்படும் தொடர்புடைய சமன்பாடு என்பதால் இது மீலி மாதிரி எனவே வெளியீட்டு சமன்பாடு உள்ளீட்டையும் கருதுகிறது எனவே அது நானும் ஜே இது மனநிலை மாதிரியாக இருந்ததா இது ஃபிளிப் ஃப்ளாப் வெளியீட்டிலிருந்து மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த நானும் ஜே யும் சரியாக கருதப்பட மாட்டோம் எனவே இந்த உள்ளீடுகள் மற்றும் மாநிலங்கள் அனைத்தும் இங்கு கருதப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே அதன்படி இது சமன்பாடு மற்றும் நீங்கள் இங்கே Y க்கு மற்றொரு சமன்பாட்டைப் பெற்றுள்ளீர்கள் எனவே எக்ஸ் மற்றும் ஒய் எனவே சரி என்பதற்கு முன்பு நீங்கள் பின்பற்றிய ஒத்த செயல்முறையைத் தொடர்ந்து அதை மாநில அட்டவணையில் இருந்து வடிவமைப்பு சமன்பாட்டிற்கு நேரடியாக மேப்பிங் செய்கிறோம் Bn எனவே இந்த சமன்பாடுகளை நாம் பெற்றவுடன் சரி எனவே இவை நீங்கள் பெற்ற சமன்பாடுகள் எனவே அடுத்தது அவற்றைச் சுற்றுக்குள் வைப்பது அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே அவற்றில் ஒன்றை நீங்கள் உதாரணமாக எடுத்துக் கொண்டால் எனவே இது உங்கள் ஃபிளிப் ஃப்ளாப் சரியானது எனவே டி ஏ நாம் DA ஐ சரியாகப் பார்த்தால் எனவே இது நான் இது நான் சரியானது பின்னர் இது உங்கள் உரிமை எனவே இந்த A இங்கே மீண்டும் வருகிறது இது நான் பட்டி எனவே நான் ஒரு I bar ஒரு உரிமை மற்றும் இது நான் J bar Bn bar ஒரு பட்டி எனவே இது 4 உள்ளீடு மற்றும் கேட் வலது இது தேவையான உள்ளீடுகளை எடுத்துக்கொள்கிறது பின்னர் உங்களுக்கு ஒரு உரிமை கிடைத்துள்ளது எனவே இதன் மூலம் நீங்கள் டி இதேபோல் மற்றவர்களுக்கும் கடிகாரம் பொதுவான உரிமை மற்றும் வெளியீடு இந்த முறையில் உருவாக்கப்படுகிறது நன்றாக இருக்கிறதா எனவே சுற்றுவட்டத்தை எவ்வாறு மாற்றுவது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் நாங்கள் அதே படிகளைப் பின்பற்றுகிறோம் இப்போது ஜே ஃபிளிப் ஃப்ளாப்புடன் ஒப்பிடும்போது இந்த சுற்று சற்று சிக்கலானதாக தோன்றுகிறது அது வழங்கியதால் அல்ல குறைந்த பட்சம் காம்பினேடோரியல் சர்க்யூட் பகுதியையாவது குறிக்கிறேன் ஏனென்றால் அதற்கு அக்கறை மற்றும் பிற விஷயங்கள் குறைவாகவே கிடைத்துள்ளன எனவே அந்த வழியில் நீங்கள் பெறும் சமன்பாடுகள் அதிக மாறிகள் கிடைத்துள்ளன சமன்பாட்டில் அதிக எழுத்தாளர்கள் உள்ளனர் எனவே அதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இப்போது அது உங்களுக்குத் தெரியப்படுத்துகிறது சுற்றுவட்டத்தை உணரக்கூடிய பிற விருப்பங்களைப் பார்க்க ஒரு வாய்ப்பு நாம் டி ஃபிளிப் ஃப்ளாப்பைப் பயன்படுத்தும்போது இதுபோன்ற ஒரு விருப்பம் இருக்கக்கூடும் அடுத்த நிலை ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான உள்ளீடு என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் பின்னர் நாம் ஒரு ஏற்பாட்டைப் பயன்படுத்தலாம் காம்பினேடோரியல் சர்க்யூட் டிகோடர் ஓஆர் அடிப்படையிலான பல வெளியீட்டு தலைமுறை திட்டத்தை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாங்கள் செய்த வழி எனவே சுற்றுவட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதிக்கு நாம் அதைப் பயன்படுத்தலாம் இது மிகவும் எளிமைப்படுத்தப்படாது ஆனால் வன்பொருள் பார்வையில் அதைப் பெறுவது எளிதாக இருக்கும் எனவே அதற்கு நமக்கு என்ன தேவை எனவே இது 4 முதல் 16 டிகோடர் சரி எனவே இது 4 முதல் 16 டிகோடர் உரிமை எனவே Bn An I என்பது இவை 4 உள்ளீடுகள் மற்றும் 0 0 0 0 0 0 0 1 0 0 1 0 1 1 1 1 வரை இவை தொடர்புடைய வெளியீடுகள் எனவே தற்போதுள்ள கலவையைப் பொறுத்து 0 0 0 0 இருந்தால் இது அதிகமாக இருக்கும் மீதமுள்ள எல்லா விஷயங்களும் 0 சரியாக இருக்கும் அதற்கு பதிலாக 0 0 0 1 இருந்தால் இது அதிகமாக இருக்கும் மற்றும் மீதமுள்ள அனைத்து வெளியீடுகளும் 0 ஆக இருக்கும் ஒரு டிகோடர் எவ்வாறு செயல்படுகிறது அது நன்றாக இருக்கிறதா நாங்கள் அதை நினைவில் கொள்கிறோம் எனவே நாங்கள் அந்த கருத்தை சரியாக பயன்படுத்துகிறோம் நாம் சரியாகிவிட்ட மாநில அட்டவணையை நாம் காணலாம் நாம் நேரடியாக முடியும் நாம் நேரடியாக ஒரு டிகோடர் அல்லது அடிப்படையிலான ஒருங்கிணைந்த சுற்று பிரதிநிதித்துவத்திற்கு மாற்றலாம் எனவே டி ஃபிளிப் ஃப்ளாப் 2 டி ஃபிளிப் ஃப்ளாப்புகளைப் பயன்படுத்துகிறோம் எனவே இவை சரியான உள்ளீடுகள் இது உங்கள் 0 என்றால் Bn An I J ok எனவே இது உங்கள் 0 0 0 0 சரியானது ஏனெனில் அந்த DB 0 0 0 0 1 டிபி 0 0 0 1 0 DB 0 மற்றும் 0 0 1 1 DB 1 ok அதைத்தான் நீங்கள் பார்க்க முடியும் இதேபோல் 0 1 0 1 DB க்கு 0 இந்த குறிப்பிட்ட வழக்கில் 0 1 1 0 இது 1 சரியானது இதேபோல் 1 0 0 0 க்கு இது 1 1 0 0 1 இது 1 சரியானது எனவே இந்த குறிப்பிட்ட உள்ளீட்டு சேர்க்கைக்கு நீங்கள் என்ன பார்க்க முடியும் நாங்கள் BB ஐ I மற்றும் J இன் செயல்பாடாக DB ஐ எழுதினால் உருவாக்கப்படும் 16 minterms சரி எனவே இவை இது 0 0 1 1 எனவே 3 இது 6 சரியானது பின்னர் இது 8 மற்றும் இது 9 ஆகும் எனவே நீங்கள் அவற்றை சரியாக தொகுத்தால் எங்களுக்கு டி பியின் மதிப்பு கிடைக்கும் ஆமாம் தானே எனவே இந்த டிகோடர் அனைத்து மின்தேர்மங்களையும் சரியாக உருவாக்குகிறது மேலும் டிகோடர் ஓஆர் கேட் கலவையில் 4 உள்ளீடு அல்லது கேட் இங்கே இருக்க வேண்டும் எனவே இது சிக்மா மீ 3 6 8 9 உங்களுக்குத் தெரிந்த செயல்பாடாக இருக்கும் இது அடிப்படையில் செயல்பாடு டி பியின் வடிவமைப்பு சமன்பாடு DBFBnAnIJ ∑m3689 இதேபோல் டி க்கு நீங்கள் அதைப் பார்த்தால் அது 2 4 5 சரி எனவே நீங்கள் இதை மற்றொரு OR வாயில் வைத்திருக்க முடியும் எனவே அதனால்தான் நான் டாட் டாட் டாட் கொடுத்துள்ளேன் அதிலிருந்து நீங்கள் DA க்கான தொடர்புடைய உள்ளீட்டைப் பெறலாம் எனவே நீங்கள் ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு உணவளிக்கிறீர்கள் DA ∑m245 எனவே நீங்கள் இங்கே டி ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு உணவளிப்பீர்கள் எனவே இதேபோல் இங்கே நீங்கள் இங்கே அந்த ஃபிளிப் டி ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு உணவளிப்பீர்கள் எனவே இது உங்கள் டி இது உங்கள் டி இது உங்களுடைய தொடர்புடைய பி மற்றும் இது உங்களுடைய தொடர்புடைய ஏ மற்றும் இது பி இங்கே உணவளிக்கப்படும் இந்த ஏ அங்கு உணவளிக்கப்படும் அது சரிதானா எனவே நீங்கள் சுற்று வடிவமைக்க முடியும் எனவே இது சுற்றுகளின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் நீங்கள் பார்த்த இந்த ஒருங்கிணைந்த பகுதி சரியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வடிவமைப்பு சமன்பாடுகளால் மற்றும் இந்த முறையில் குறிப்பிடப்படுகிறது இது குறைக்கப்படுகிறது இது குறைக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் பல வாயில்களைப் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இந்த டிகோடர் ஐசி ஒருங்கிணைந்த சுற்று புனையப்பட்ட உங்களுக்குத் தெரிந்த ஒரு சிறியதாக வருகிறது எனவே நீங்கள் அந்த வெளியீட்டைப் பயன்படுத்தலாம் மற்றும் பல OR வாயில்களைப் பயன்படுத்தலாம் எனவே இதேபோல் எக்ஸ் மற்றும் ஒய் இந்த டிகோடர் வெளியீட்டிலிருந்து இந்த விஷயத்தையும் பொருத்தமாக உருவாக்கலாம் அது நன்றாக இருக்கிறதா சரி X ∑m71011 Y ∑m இப்போது இந்த மீலி மாடல் மூர் மாடல் மற்றும் மாநில மாற்றம் வரைபடம் ஏஎஸ்எம் விளக்கப்படம் நிலையான எளிமைப்படுத்தலைப் பயன்படுத்தி உணர்தல் சில நிலையான எளிமைப்படுத்தல்களைப் பின்பற்றுதல் அல்லது இந்த வகையான ஏற்பாட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் மின்கலங்களை உருவாக்க டிகோடரைப் பயன்படுத்தலாம் இப்போது இந்த ஒத்திசைவு தொடர்ச்சியான சுற்று வடிவமைப்பின் மற்றொரு அம்சத்தைப் பார்க்கிறோம் இது மாநிலக் குறைத்தல் என்று அழைக்கப்படுகிறது இது முக்கியமானது ஏனெனில் பெரும்பாலும் சிக்கல் அறிக்கை நாங்கள் செய்து வரும் மாநில வரையறைகள் மற்றும் பின்னர் மாநில மாற்றம் வரைபடம் அல்லது அதனுடன் தொடர்புடைய ஏஎஸ்எம் விளக்கப்படத்திற்கு வருகிறோம் இது அவசியமாக இருப்பதை விட அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்களை உண்மையில் கருத்தில் கொண்டுள்ளோம் ஆமாம் தானே நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் வரிசை கண்டறிதல் சிக்கலில் மாநிலங்களை நாங்கள் வரையறுத்துள்ள விதம் எனவே ஒரு பிட் சரியாக கண்டறியப்படவில்லை b 1 பிட் கண்டறியப்பட்டது மற்றும் பல எனவே இது சிக்கல் அறிக்கையைப் பற்றிய நமது புரிதலிலிருந்து வரும் உள்ளுணர்விலிருந்து நாங்கள் அதைச் சரியாகச் செய்து கொண்டிருந்தோம் இதேபோல் விற்பனை இயந்திர சிக்கலுக்காக நாங்கள் பார்த்துக்கொண்டிருந்தோம் பணம் எதுவும் டெபாசிட் செய்யப்படவில்லை பின்னர் 5 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது 10 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது இவை வெவ்வேறு மாநிலங்கள் சரி எனவே நாங்கள் வழக்கின் தர்க்கரீதியான வாதத்தை முன்வைத்து அந்த மாநிலங்களை சரியாக வரையறுத்தோம் எனவே மிகவும் சிக்கலான சிக்கல்கள் இருக்கும் சரியானதைப் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் தர்க்கரீதியாக நாம் அதை அவிழ்த்து அந்த மாநிலங்களைப் பெறலாம் ஆனால் அந்த மாநிலங்கள் தொடங்குவது அவசியமில்லை அல்லது மிகக் குறைக்கப்பட்டவை அல்லது நாங்கள் ஒரு செயல்படுத்துபவராக யாரோ ஒருவர் எங்களுக்கு ஒரு மாநில மாற்றம் வரைபடத்தைக் கொடுக்கிறார் அதைச் சரியாகச் செயல்படுத்தும்படி எங்களிடம் கேட்கப்பட்டுள்ளது ஏதேனும் பணிநீக்கம் உள்ளதா என்பதை நாங்கள் தேடலாம் பின்னர் உங்களுக்குத் தெரிந்தால் குறைக்கப்பட்ட மாநில பிரதிநிதித்துவத்தைக் கொண்டு வரலாம் இது செலவைக் குறைக்கவும் நேரத்தைக் குறைக்கவும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல விஷயங்களையும் சரி செய்ய உதவும் வடிவமைப்பின் நேர சிக்கலானது மற்றும் அங்கு இல்லாத பல அம்சங்கள் அது நன்றாக இருக்கிறதா எனவே குறைக்கப்பட்ட மாநில மாற்றம் வரைபடம் அல்லது மாநில இயந்திரம் உங்களுக்குத் தெரியாமல் வேறுபாடு இல்லாமல் அதே உள்ளீட்டு வெளியீட்டு உறவை உங்களுக்கு வழங்கும் என்பதை நினைவில் கொள்க எனவே இது உள்ளீட்டு வெளியீட்டு பண்புகளை மாற்றாது ஆனால் சுற்றுவட்டத்தை உருவாக்கத் தேவையான உள் நிலைகள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட வரிசை உள்ளீட்டைக் குறிக்கும் வகையில் தொடர்புடைய வெளியீட்டை மட்டுமே உருவாக்குகின்றன அது மட்டுமே மாற்றமடைகிறது அது குறைந்து வருகிறது அது நன்றாக இருக்கிறதா எனவே இந்த பின்னணியுடன் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை அந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு மூலம் அறிந்து கொள்வோம் எனவே இன்று ஒரு முறையை எடுத்துக்கொள்வோம் அடுத்த வகுப்பில் மேலும் இரண்டு முறைகளை எடுத்துக்கொள்வோம் இன்னும் இரண்டு பிரபலமான முறைகள் எனவே இது ஒரு மாநில மாற்றம் வரைபடம் சரி அது ஏதோ ஒரு மூலத்திலிருந்து பெறப்பட்டது பின்னர் எங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது அதைக் குறைக்க முடியுமா இல்லையா என்பதைப் பார்க்க எங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது எனவே ஒரு b c d e f ஆறு மாநிலங்கள் இருப்பதைக் காண்கிறோம் அதற்காக நாங்கள் அழைக்கும் முதல் முறை வரிசை நீக்குதல் முறை என்று அழைக்கப்படுகிறது எனவே அதற்கு முன் இரண்டு மாநிலங்கள் சமமாகக் கருதப்படுவதை முதலில் புரிந்துகொள்கிறோம் ஒவ்வொரு உள்ளீட்டு சேர்க்கைக்கும் ஒரே அல்லது சமமான நிலைக்குச் சென்றால் இரண்டு மாநிலங்களும் சமமானதாகக் கருதப்படுகின்றன மேலும் அதே வெளியீட்டை உருவாக்குகின்றன ஆகவே இரண்டு மாநிலங்கள் ஒரே மாநிலத்திற்கு அல்லது அதற்கு சமமான நிலைக்குச் செல்லும்போது சமமானவை என்று நாம் கருதுவோம் எனவே அந்த சமநிலையை நாம் பார்க்க வேண்டும் மற்றும் அதே வெளியீட்டை உருவாக்க வேண்டும் எனவே இந்த நிலை மாற்றம் வரைபடத்திற்கு முதலில் ஒரு அட்டவணை வடிவத்திற்குச் செல்வோம் எனவே இது தற்போதைய நிலை a b c d e f right எனவே உள்ளீட்டுக்கான அடுத்த நிலை 1 உள்ளீடு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இது நாம் காணக்கூடிய மீலி மாதிரி எனவே எக்ஸ் 0 க்கு சமம் மற்றும் எக்ஸ் 1 சரிக்கு சமம் எனவே அதனுடன் தொடர்புடைய அடுத்த நிலை a க்கு நீங்கள் X ஐ 0 க்கு சமமாகக் காணலாம் இது ஒரு எக்ஸ் 1 க்கு சமம் இது b சரி தொடர்புடைய வெளியீடுகள் யாவை A இலிருந்து பெறப்பட்ட உள்ளீடு 0 என்றால் வெளியீடு 0 ஆகும் பெறப்பட்ட உள்ளீடு 1 வெளியீடு இன்னும் 0 சரி எனவே இந்த அட்டவணையின் முதல் வரிசையை நாம் பெறுவது அப்படித்தான் இதேபோல் b நாம் காணலாம் b இது c மற்றும் d c மற்றும் d க்குப் போகிறது மற்றும் ஒவ்வொரு முறையும் வெளியீடு 0 மற்றும் 0 ஆக இருக்கும் c ஐப் பொறுத்தவரை அது e மற்றும் f க்குப் போகிறது e மற்றும் f வெளியீடு 0 0 d க்கு அது போகிறது b இங்கே மற்றும் ஒரு ஓவர் b இங்கே ஒரு ஓவர் B க்குச் செல்வது வெளியீடு 0 மற்றும் a க்குச் செல்வது வெளியீடு 1 அபராதம் e அது e இல் உள்ளது இது c மற்றும் d c மற்றும் d என்பது இரண்டு நிகழ்வுகளிலும் வெளியீடு 0 என்பதை நீங்கள் காணலாம் F ஐப் பொறுத்தவரை இது b மற்றும் a க்குப் போகிறது b மற்றும் ஒரு வலது மற்றும் வெளியீடு இங்கே 0 மற்றும் 1 க்கு மேல் அது சரியா எனவே சமமான உறவைப் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு எளிதான முறையில் இதை வரைபடமாக்குவதற்கான வழி இது எனவே விசாரிக்கவும் பணிநீக்கத்தை ஆராயவும் அபராதம் சரி எனவே நாங்கள் அங்கு வைத்ததும் சமமான குறிப்பிட்ட கருத்தை நாங்கள் பயன்படுத்தினால் நாம் b மற்றும் e ஐக் காணலாம் எனவே அடுத்த நிலை c மற்றும் d அடுத்த நிலை c மற்றும் d வெளியீடு 0 0 0 0 எனவே b மற்றும் e சமம் என்று சொல்லலாம் b மற்றும் e ஆகியவை சமமானவை அவற்றில் ஒன்றை நாம் அகற்றலாம் எனவே அது ஒரு வரிசை நீக்கப்பட்டது என்று அழைக்கப்படுகிறது எனவே உங்களுக்குத் தெரிந்த பெரியது பின்னர் வரிசையில் வரும் ஒன்று எனவே e அகற்றப்பட்டு b ஐ சரி வைத்திருக்கிறது இந்த அட்டவணையில் இந்த பிரதிநிதித்துவத்தில் e இன் குறிப்பு எங்கிருந்தாலும் எடுத்துக்காட்டாக இங்கே b மற்றும் e ஆகியவை சமமானவை என்பதால் அதை b உடன் மாற்றுகிறோம் அது நன்றாக இருக்கிறதா எனவே இதைத்தான் நாங்கள் செய்துள்ளோம் ஒரு வரிசை வலதுபுறமாகவும் சமமான ஒன்றைக் கொண்டு அகற்றப்பட்ட வரிசையும் நீக்கப்பட்டன அந்த குறிப்பிட்ட நிலைக்கான குறிப்பு நீக்கப்படும் ஒன்றைக் கொண்டு செய்யப்படுகிறது அது இங்கே முடிந்துவிட்டது எனவே இப்போது d மற்றும் f ஐ மேலும் விசாரித்து பார்க்கலாம் அடுத்த நிலை b மற்றும் a b மற்றும் a மற்றும் வெளியீடு 0 மற்றும் 1 0 மற்றும் 1 இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அது தொடர்புடைய உள்ளீட்டுடன் பொருந்துகிறது எனவே d மற்றும் f சமமானவை என்று நாம் கூறலாம் எனவே அவற்றில் ஒன்றைத் தக்க வைத்துக் கொள்வோம் அவற்றில் ஒன்றை சரி செய்வோம் எனவே f அகற்றப்படும் ஏனெனில் அது பின்னர் வரிசையில் வருகிறது எனவே அதைத்தான் நாங்கள் செய்வோம் அடுத்த ஸ்லைடிற்கு செல்லுங்கள் எனவே அது சரியாக செய்யப்பட்டுள்ளது எனவே அதற்கு முன்னர் எஃப் பற்றிய குறிப்பு எங்கிருந்தாலும் எனவே இங்கே f இன் குறிப்பு இருந்தது எனவே f ஐ d உடன் அகற்ற வேண்டும் எனவே f உடன் d உடன் அகற்றப்பட்டது F சரி d உடன் அகற்றப்பட்டதை நீங்கள் காணலாம் அதன்பிறகு உங்களுக்குத் தெரியாதது எதுவுமில்லை என்று நீங்கள் மேலும் ஆராய்ந்தால் இரண்டு வரிசைகள் உங்களுக்குத் தெரிந்த சில விஷயங்கள் உள்ளன அதாவது அடுத்த நிலை மற்றும் வெளியீடு சரியாகவே இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பி மாநில பி இது சி மற்றும் டி 0 0 க்கு செல்கிறது c இது b மற்றும் d க்கு செல்கிறது 0 0 எனவே இந்த d இந்த இரண்டு டி போட்டிகள் 0 0 போட்டிகள் 0 0 போட்டிகள் எனவே இந்த இடத்தில் சி மற்றும் பி பொருந்தாத இடத்தில் மட்டுமே எனவே அவை பொருந்தியிருந்தால் எனவே சி மற்றும் பி சமமாக இருந்தால் இந்த பி மற்றும் சி சமமானவை என்று நாம் கூறலாம் உள்ளீடுகளில் பி மற்றும் சி தற்போதைய மாநிலப் பக்கம் தற்போதைய மாநிலப் பக்கம் எனவே தற்போதைய நிலை b மற்றும் c சமமாக இருந்தால் அடுத்த மாநில c மற்றும் b சமம் எனவே இது டாட்டாலஜியிலிருந்து வந்தது பி மற்றும் சி சமமாக இருக்கும் என்று நாம் கூறலாம் ஏனெனில் தேவையான தேவை சி மற்றும் பி சமமானவை மேலும் சமநிலை சரி பணிநீக்கம் மற்றும் முடிந்தவரை அதைக் குறைக்கிறோம் எனவே அவற்றில் ஒன்றை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு மற்றொன்றை அகற்றுவோம் எனவே அது இப்போது மூன்று வரிசைகளாக மாறுகிறது c அகற்றப்பட்டது மற்றும் c இன் குறிப்பு எங்கிருந்தாலும் அதை b வலதுபுறமாக மாற்றுகிறோம் எனவே இங்கே நாம் அதை b உடன் மாற்றியமைக்கிறோம் மேலும் ஆராய்ந்தால் மேலும் நீக்குவது சாத்தியமில்லை என்பதைக் காணலாம் எனவே இப்போது a b மற்றும் d a b மற்றும் d ஆகிய மூன்று மாநிலங்கள் கிடைத்துள்ளன எனவே ஆறு மாநிலங்களிலிருந்து இந்த முறையால் நாங்கள் மூன்று மாநிலங்களுக்கு வந்துள்ளோம் இப்போது நீங்கள் அதை மாநில மாற்றம் வரைபடமாக மாற்றினால் தேவைப்பட்டால் சரி எனவே இது ஒரு 0 என்பதை நீங்கள் காணலாம் இது 0 இல் மீதமுள்ளது மற்றும் வெளியீடு 0 ஆகும் எனவே இது ஒன்றாகும் எக்ஸ் 1 க்கு சமம் பி மற்றும் வெளியீடு 0 இது b வெளியீடு 0 ஆக இருக்கும் பின்னர் b 0 இல் அது 0 சரி என்ற நிலையில் உள்ளது வெளியீடு 0 1 வெளியீடு 0 மற்றும் d க்கு செல்கிறது 1 வெளியீடு 0 மற்றும் d க்கு செல்கிறது D இல் இது X க்கு 0 க்கு சமம் அது b க்கு போகிறது மற்றும் வெளியீடு 0 ஆகும் b வெளியீட்டிற்குச் செல்வது 0 மற்றும் 1 க்கு இது ஒரு மற்றும் வெளியீடு 1 ஆகும் எனவே இது ஒரு மற்றும் வெளியீடு 1 சரியானது எனவே இது குறைக்கப்பட்ட மாநில மாற்றம் வரைபடம் மற்றும் நீங்கள் எந்த உள்ளீட்டு வரிசையையும் கொடுக்கலாம் எக்ஸ் இன் சீரற்ற வரிசை 1 0 0 1 0 1 1 etcetera right என்று சொல்லுங்கள் தற்போதைய நிலை a மற்றும் அடுத்த நிலை என்றால் அடுத்தது என்ன என்பதை நீங்கள் ஆராயலாம் நிலை அது இருக்கும் அடுத்த மாநிலம் ஆ அதனுடன் தொடர்புடைய வெளியீடு என்னவாக இருக்கும் இது 0 சரியானதாக இருக்கும் பின்னர் 0 அடுத்த நிலை b வெளியீடு 0 ஆக இருக்கும் எனவே நீங்கள் அதைச் செய்யும்போது முந்தையது மற்றும் தற்போதைய ஒன்று அல்லது நீங்கள் எடுத்த சீரற்ற வரிசை உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த வெளியீடுகள் அப்படியே இருக்கும் அடுத்த மாநில மதிப்புகள் மட்டுமே வித்தியாசமாக இருக்கும் சமமாக இருப்பதால் சரி எனவே இந்த உள்ளீட்டு வெளியீட்டு உறவு இதன் காரணமாக மாறாது நிச்சயமாக குறைந்த எண்ணிக்கையிலான ஃபிளிப் ஃப்ளாப்புகளுடன் நீங்கள் உணர்ந்துகொள்வீர்கள் மேலும் நான் சொன்னது குறைவான சிக்கலானது வடிவமைப்பு சிக்கலானது மற்றும் பல விஷயங்கள் வன்பொருள் செலவு மற்றும் பல இதுதான் நன்மை மாநில நீக்குதல் கூடுதல் முறைகள் பிற முறைகள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் எனவே ASM விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி சுற்று உணர்தல் முடிவுக்கு வருவது மாநில மாற்றம் வரைபட முறைக்கு ஒத்ததாகும் இது மாநில பணிகள் மாநில அட்டவணை உருவாக்கம் கர்னாக் வரைபடம் போன்ற எளிமைப்படுத்தும் முறை மூலம் வடிவமைப்பு சமன்பாடு மற்றும் இறுதியாக வடிவமைப்பு சமன்பாடுகளை சுற்றுக்கு மொழிபெயர்ப்பது போன்ற படிகளைப் பின்பற்றுகிறது பெரிய சிக்கலான சுற்றுக்கு மாநில அட்டவணையை ஒரு டிகோடர் அல்லது அடிப்படையிலான உணர்தலுக்கு மாநில அட்டவணையில் இருந்து நேரடியாக மாற்றுவது மேலும் அர்த்தமுள்ளதாக இருப்பதைக் கண்டோம் சுற்றுகளின் ஒருங்கிணைந்த பகுதி தேவையற்ற மாநிலங்களை அகற்றுவதற்கு மாநில குறைப்பு நுட்பம் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இரண்டு மாநிலங்கள் சமமானதாகக் கருதப்படலாம் அவை ஒவ்வொரு உள்ளீட்டு சேர்க்கைக்கும் ஒரே அல்லது சமமான நிலைக்குச் சென்று ஒரே வெளியீட்டை உருவாக்கினால் இரண்டும் தேவை வரிசை நீக்குதல் முறையில் சமநிலையை சரி செய்தபின் வரிசைகளை நீக்குவதன் மூலம் பணிநீக்கம் தொடர்ச்சியாக அகற்றப்படும்